இப்போது நாம் இரண்டாவது வரிசை மாதிரி அடிப்படையில் மிகவும் பிரபலமான இரண்டாம் ஒழுங்கு புள்ளிவிவர சோதனை பற்றி பார்ப்போம் இது மைய கலப்பு வடிவமைப்பு ஆகும் இங்கே ஒரு சதுரத்தைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் நாம் 2 காரணிகள் 2 மாறிகள் பற்றி பேசுகிறோம் எனவே நீங்கள் வழக்கமான 2 சக்தி 2 வடிவமைப்பு 2 நிலைகளில் 2 காரணிகளை வைத்திருப்பதால் நீங்கள் 4 அமைப்புகள் கொண்டுளீர்கள் இது சதுரம் குறைந்த குறைவானது மேலும் அதிகமான உயர் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கும் எனவே இது 2 சக்தி 2 காரணி வடிவமைப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு சோதனை வடிவமைப்பு இதற்கு கூடுதலாக அச்சு புள்ளிகள் முதல் அச்சு புள்ளி இரண்டாவது அச்சு புள்ளிகள் மூன்றாவது அச்சு புள்ளி மற்றும் நான்காவது அச்சு புள்ளி என்று பார்க்க முடியும் உள்ளது முதல் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது தன்னிச்சையான பாணியை வழங்கியுள்ளன எனவே உங்களுக்கு 4 ரன்கள் 2 பவர் 2 உள்ளது பின்னர் 2 k அச்சுக்கள் உள்ளன அங்கு k காரணிகள் உள்ளன எனவே நீங்கள் 4 அச்சு புள்ளிகள் இருந்தால் முடிவு 8 என ஆகும் ஆனால் நீங்கள் வடிவமைப்பிலுள்ள வடிவியல் மையமாக இருக்கும் சென்டர் புள்ளியையும் கூட இது இல்லை நான் முன்பு சொன்னது மீண்டும் மீண்டும் காரணியாலான புள்ளிகளில் அல்லது சென்டர் புள்ளிகளில் செய்யப்படலாம் எனவே இங்கே நீங்கள் உங்கள் சோதனைகள் 4 அல்லது 5 முறை மீண்டும் செய்யலாம் இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சோதனைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை உள்ளது அங்கு நீங்கள் அச்சு புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் தேவைகளை பொறுத்து மேலும் அல்லது கார்ப்பரேட் வடிவமைப்புக்கு அருகில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த தேவைகள் என்ன அவற்றை எப்படி மாற்றுவது பரிசோதனைகள் வடிவமைப்பில் நீங்கள் ஒரு சாதாரண படிப்பை முடித்தவுடன் கற்றுக் கொள்வீர்கள் எனவே ஏன் மையத்தில் ரன்கள் தேவை அனைத்து காரணி புள்ளிகளிலும் சோதனைகளை மீண்டும் செய்வது விலையுயர்ந்ததாக இருக்கலாம் குறிப்பாக மிக அதிக எண்ணிக்கையிலான காரணிகளைக் கொண்டிருக்கும்போது வடிவமைப்பு இடத்தின் மையத்தில் சோதனைகள் செய்வது வசதியாக இருக்கும் டிசைன்கள் ஸ்பேஸ் மையம் ஒட்டுமொத்த வடிவமைப்பின் வகையான பிரதிநிதி ஆகும் இது காரணியாலான வடிவமைப்பிற்கு ஒரு முக்கிய வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது மேலும் சோதனையில் வளைவு இருக்கிறதா என்று அது சொல்கிறது சில நேரங்களில் காரணிகளுடன் மட்டுமே நேர்கோட்டு மாறுபாடு இருக்கும் ஆனால் சில நேரங்களில் காரணிகளுக்கு இடையில் தொடர்பு இருந்தால் நீங்கள் வளைவையோ அல்லது கோணத்திலிருக்கும் திசையில் ஒரு திருபத்தை கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு திட்டவட்டமானதாக இருக்கலாம் அல்லது அது எளிமையானதாக இருக்கலாம் ஆனால் சில வகையான வளைவு இருக்கலாம் எனவே இந்த வளைவு கண்டறிய சென்டர் புள்ளிகள் வேண்டும் வளைவுகளைக் கண்டறிவதற்கு சென்டர் புள்ளிகள் உங்களுக்கு எப்படி உதவுகின்றன என்பது இந்த அறிமுக விரிவுரையின் நோக்கத்திற்கு அப்பாற்பட்டது எனவே சென்டர் புள்ளிகள் இரண்டாவது வரிசை அல்லது வளைவு விளைவுகளை கண்டறிய உதவுகின்றன இருபடி சொற்கள் அது பீட்டா 11 பிளஸ் பீட்டா 22 குறிப்பிடத்தக்கதா இல்லையா என்பதை அடையாளம் காண உதவுகிறது ஆனால் தனித்தனியாக பீட்டா 11 மற்றும் பீட்டா 22 ஆகியவற்றை மதிப்பிட உங்களுக்கு உதவுவதில்லை இந்த பீட்டா 11 மற்றும் பீட்டா 22 எங்கிருந்து வந்தது மாதிரிக்கு மீண்டும் செல்லலாம் நீங்கள் 2 காரணிகளைக் கொண்டிருப்பின் நான் சொன்னேன் நீங்கள் பீட்டா 11 x 1 சதுர பிளஸ் பீட்டா 22 x 2 ஸ்கொயர் வேண்டும் இவை இருபடிச் சொற்களையும் வளைவுக்கான பொறுப்பையும் பிரதிபலிக்கின்றன மேலும் கூடுதலாக பரஸ்பர சொற்களும் எனவே பீட்டா 11 மற்றும் பீட்டா 22 ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க மைய புள்ளிகள் தேவை பீட்டா 11 மற்றும் பீட்டா 22 வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் பீட்டா 11 மற்றும் பீட்டா 22 முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையா என்பதை நாங்கள் உங்களுக்குத் தெரிவிக்கலாம் பீட்டா 11 பிளஸ் பீட்டா 22 முக்கியமானது என்றால் பீட்டா 11 மற்றும் பீட்டா 22 இருவரும் மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அச்சு புள்ளிகளின் பங்களிப்பு என்ன அச்சு புள்ளிகள் இல்லாவிட்டால் இருபடி சொற்கலின் மொத்தம் முக்கியத்துவத்தை மதிப்பிடுவதற்கு மைய புள்ளிகள் உதவுகின்றன இது நேராக முன்னோக்கி உள்ளது ஒற்றுமையை மதிப்பிட அச்சு புள்ளிகள் பங்களிப்பதில்லை மத்திய புள்ளிகள் மற்றும் அச்சு புள்ளிகள் மத்திய கூட்டு நெகிழ்வுத்தன்மையான வடிவமைப்புக்கு பங்களிக்கின்றன இப்போது நாம் இறுதி தலைப்புக்கு வருகிறோம் பதில் மேற்பரப்பு முறைகள் பல தொழிற்சாலைகள் தங்கள் செயல்முறைகளை மேம்படுத்த வேண்டும் ஆனால் எங்கு தொடங்க வேண்டும் மற்றும் முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை மற்றும் குறிப்பாக துல்லியமான இடத்தில் ஒரு பெரும் ஆராய்ச்சிக் பயணத்தைத் தொடங்குவதற்கு தொழில் நுட்பத்தில் பொருத்தமானது அல்ல வாக்குறுதியளிக்கப்பட்ட நிலம் சிறிது நேரமோ அல்லது மற்றொன்றோ காண முடியாது முக்கியமானது என்னவென்றால் முதன்மையான சோதனைகள் செய்வதற்கு முன் ஸ்கிரீனிங் பரிசோதனையையும் முதலில் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் எந்த திசையை தொடர வேண்டும் என்று கண்டறிய உதவும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் உங்கள் சோதனை காரணிகளை அமைக்க வேண்டும் என்ற திசையை சுட்டிக்காட்டுகிறீர்கள் எனவே சரியான திசையில் நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள் அப்படியானால் உங்கள் செயல்முறையின் இலக்கானது செயல்முறையை மேம்படுத்துவது என்றால் மேற்பரப்பு முறைகள் செயல்முறை அதிகரிக்கும் அல்லது செயல்முறை பதில் வேகமான முறையில் அதிகரித்து வரும் திசையை உங்களுக்கு தெரிவிக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்கள் அடுத்த நிலை பரிசோதனையைத் தீர்மானிக்க மற்றும் திட்டமிட உதவுகிறது எனவே எந்தவொரு பரிசோதனையிலும் ஒரு முக்கிய குறிக்கோள் அதிகபட்சமாக அதிகரிக்கும் காரணிகளின் உகந்த அளவுகளை அடையாளம் காணலாம் உதாரணத்திற்கு பொருத்தமான எதிர்விளைவு எதிர்வினை விளைச்சல் மாற்றுதல் செயல்முறை நேரம் ஆற்றல் நுகர்வு முதலியன போன்றவை அடங்கும் எனவே உங்கள் குறிக்கோள் செயல்பாடு குறைந்தபட்சமாக அல்லது அதிகபட்சமாக இருக்கலாம் எனவே நீங்கள் போகும் வழி சரியான விரும்பிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே நடப்பு நிலை இயல்பானது உகந்த இடத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடும் மேலும் நாம் நிகர பரிமாண சோதனை மாறியின் இடையில் திசைதிருப்ப முடியாது பதிலளிப்பு மேற்பரப்பு முறைமையானது காரணிகளின் உகந்த அமைப்புகளை ஒரு திட்டமிட்ட முறையில் அடையாளப்படுத்துகிறது எனவே முன்பு கூறியதுபோல் ரெஸ்பான்ஸ் சுரபாஸ் மேதொடாஜி உங்களுக்கு விரைவாக செயல்படும் திசையை கண்டுபிடிக்க உதவுகிறது நீங்கள் விரும்பும் செயல்முறை பதில்களை அதிகரிக்க வேண்டும் எனவே 2 மாறிகள் x 1 மற்றும் x 2 ஆகியவற்றை உள்ளடக்கிய கருத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் அதிவேக உயர்வின் வழிமுறை கணிக்க கருவியாகும் இது விரைவாக இயங்கக்கூடிய விதத்தில் பதில்களை அதிகரிக்கும் திசையை அறிய உதவுகிறது பச்சை அம்புக்குறி இந்த குறிப்பிட்ட வழக்கில் எனவே நீங்கள் 2 காரணிகளைக் கொண்டிருக்கும் போது இது சமன்பாட்டின் வடிவமாகும் இது சீரற்ற பிழை கூறுபாடு சம்பந்தப்பட்ட உண்மையான பதிலானது இது முன்மொழியப்படும் மாதிரியாகும் மேலும் பீட்டா நஷ்டத்தை மதிப்பிட வேண்டும் தொப்பி மற்றும் மீதமுள்ள அளவுருக்கள் பீட்டா நாட் 1 பீட்டா நாட் 2 பீட்டா நாட் 12 பீட்டா தொப்பி 22 மற்றும் கடைசி 2 ஆகியவை தொடர்புடையவை மறுபடியும் உகந்த நிலைகளை அடையாளம் காண லீனியர் அல்ஜீப்ராவை நுட்பங்களை நாம் பயன்படுத்தலாம் எனவே நிலையான புள்ளிகளைக் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் x 1 மற்றும் x 2 ஆகியவற்றைப் பொறுத்து உங்கள் முன்மொழியப்பட்ட மாதிரியை பகுதியளவில் வேறுபடுத்தி அவற்றை 0 என அமைக்க வேண்டும் சமன்பாடுகளின் அமைப்புகள் அல்லது நிலையான நிலைமைகளைக் கண்டறியவும் இதை செய்ய நீங்கள் பல காரணிகளைக் கொண்டிருக்கும் போது குறிப்பாக மிகவும் கடினமானதாக இருக்கும் உதாரணத்திற்கு பல கருவிகள் கிடைக்கக் கூடிய நேரியல் இயற்கணித நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக மெட்லாப் சிலாப் மற்றும் பல உங்கள் சொந்த திட்டத்தை எழுதுவதில் எந்த பெரிய ஒப்பந்தமும் இல்லை எனவே எங்கள் பதில் மேற்பரப்பு முறை அணுகுமுறைக்கு வருகை தரும் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மாட்ரிஸ் குறியீட்டில் இரண்டாவது வரிசை மாதிரிகளை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் பீட்டா நாட் ஹட் மற்றும் x ப்ரிம் BX மேலும் இந்த தீர்வுக்கான நிலையான புள்ளியானது B பிளஸ் 2 BX ஐப் பெறுவதன் மூலம் மாட்ரிஸ் விதிமுறைகளை வேறுபடுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இதை 0 க்கு சமமாக வைத்து உறுதியான நிலைமைகளைப் பெறுவோம் மீண்டும் அனைத்து தடித்த விதிகளும் வெக்டார்கள் மற்றும் மாட்ரிஸ்கள் ஆகும் அவை வழக்கமான ஸ்கேலார்ஸ் அல்ல எனவே எக்ஸ் வெக்டார் பி மேட்ரிக்ஸ் மற்றும் சிறிய பி வெக்டார்ன் வடிவம் என்ன இந்த சமன்பாட்டில் எல்லாவற்றையும் நாங்கள் சந்தித்தோம் எனவே இந்த எல்லா வடிவங்களுக்கும் நாம் அடையாளங்களைக் கண்டறிய வேண்டும் எனவே x 1 இருந்து x k வரை பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய வெக்டார் என x இருக்கிறது பின்னர் நீங்கள் இந்த மாதிரியைப் பொறுத்து B அணி இந்த பீட்டா ஹட் 11 என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன பீட்டா ஹட் 11 ஆகும் எனவே இது பீட்டா ஹட் 11 பீட்டா ஹட் 22 எனவே இது மாதிரி வடிவத்தை நீங்கள் எளிதாகக் காட்டலாம் மூலதன பி மேட்ரிக்ஸ்ல் உள்ள சில விதிமுறைகளை ஏன் 2 என்று பிரிக்கலாம் என நீங்கள் தெரிந்துகொள்ள இது ஆர்வமாக இருக்கலாம் எனவே இந்த காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வது மதிப்புக்குரியது என நினைக்கிறேன் நான் அதை விட்டு விடுகிறேன் பின்னர் B அணி இது மீண்டும் அளவுருக்கள் மதிப்பீடு மற்றும் குறிப்பிட்ட வடிவத்தில் கொடுக்கப்பட்டது எனவே இந்த மேட்ரிக்ஸ் முறையைப் பயன்படுத்த விரும்பினால் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நாங்கள் சரிசெய்கிறோம் பின்னர் நிலையான நிலைமையை மிக எளிய வழியில் அடையாளமாகக் கொள்கிறோம் அரை மடங்கு B இன் தலைகீழ் முறை சிறிய பி திசை எனவே நமக்கு உறுதியான நிலைமைகள் கொடுக்கும் பின்னர் இந்த உறவைப் பயன்படுத்தி Y இன் மதிப்பீட்டிற்கு மதிப்பளிக்கலாம் எனவே கிடைக்கப்பெற்றது அதிகபட்சமா அல்லது குறைந்தபட்சமா என்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம் லீனியர் அல்ஜீப்ராவை கருவிகளுக்கு மூலம் B மேட்ரிக்ஸ் ன் ஐகேன் வலுஸ் ஐ சரிபார்க்கலாம் எனவே இந்த அணியின் ஐகேன் வலுஸ் ஐக் காண்கிறோம் எனவே ஐகேன் வலுஸ் அனைத்து நேர்மறையாக இருந்தால் நிலையான புள்ளி குறைந்தபட்சமாக இருக்கும் ஒருவேளை ஐகேன் வலுஸ் எதிர்மறை என்றால் நிலையான புள்ளி அதிகபட்சமாக இருக்கும் மீண்டும் ஒரு ஐகேன் வலுஸ் நேர்மறையாகவும் மற்றும் எதிர்மறையாகவும் இருந்தால் சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அப்படி ஏற்படாது என்றும் மாணவர்கள் அதற்கு தக்க வழியை காண்பார்கள் என நினைக்கிறன் எனவே நாம் அறிமுகத் தொடரின் விரிவுரைகளின் முடிவுக்கு வருகிறோம் சோதனைகளின் வடிவமைப்புடன் தொடர்புடைய பல கருத்துக்களைப் பற்றி பேசியது ஒரு உண்மையான மகிழ்ச்சி சோதனை முயற்சிகளிலிருந்து முடிவுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள் புள்ளிவிவரங்கள் மற்றும் நிகழ்தகவுகளின் அடிப்படையிலும் சரியான அறிமுகமும் அவசியம் என்பதால் நான் பரிசோதனையைப் புரிந்திருக்கிறேன் சாதாரண விநியோகம் சீரற்ற மாறி வழிகாட்டல்களின் மாதிரி விநியோகங்கள் சதுர விநியோகம் f விநியோகம் கருதுகோள் சோதனை கருத்துகள் பற்றி என்னைப் பற்றி பார்த்தோம் அவற்றை அறிவது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் எனவே நீங்கள் பரிசோதனையின் வடிவமைப்புகளை நன்கு புரிந்து கொள்ளலாம் இந்த சுவாரஸ்யமான விஷயத்தில் நீங்கள் மேலும் தகவல்களை புரிந்துகொள்ள என் டிஎல் விரிவுரையும் நான் கொடுத்திருக்கிறேன் உங்கள் கவனத்திற்கு நன்றி